மற்ற மூலக்கூறுகளுடன் புரதங்களின் தொடர்பு பற்றி இந்த விரிவுரையில் விவாதிப்போம் சிறிய உயிரியல் மூலக்கூறுகளுடன் தொடர்பு கொள்ளும் புரதங்களின் செயல்பாடுகள் என்ன பிணைப்பு தளங்களை எவ்வாறு விருப்பத்தேர்வுகள் மூலம் அடையாளம் காண்பது என்பது பற்றி கடந்த வகுப்புகளில் விவாதித்தோம் முக்கியமாக புரத மடிப்பு விகிதங்களில் கவனம் செலுத்துவோம் புரத மடிப்பு விகிதங்கள் என்றால் அமினோ அமில வரிசையிலிருந்து 3 பரிமாண அமைப்புக்கு புரதம் மடிப்பதற்கு எடுக்கும் குறைந்த அல்லது அதிக நேரம் என்பதை காணும் நடவடிக்கை ஆகும் புரத மடிப்பு விகிதங்களை அளவிட பல்வேறு அளவுருக்கள் உள்ளன 8 அளவு வரிசையை அளவிட வினாடிகளில் இருந்து ஒரு மணி நேரம் ஆகும் புரத கட்டமைப்புகளில் அமினோ அமில ரெசிடியூஸ்களுக்கு இடையிலான நடுத்தர மற்றும் நீண்ட தூர இடைவினைகள் சரியானவை நடுத்தர வரம்பு அனைத்து ஆல்பா புரதங்களின் விஷயத்திலும் நீண்ட தொடர்புகள் முக்கியமாக ஆதிக்கம் செலுத்துகின்றன அனைத்து பீட்டா புரதங்களின் விஷயத்தில் அனைத்து ஆல்பா புரதங்களும் எல்லா பீட்டா புரதங்களையும் விட வேகமாக மடங்குவதைக் காணலாம் பல கட்டமைப்பு அளவுருக்கள் அடிப்படையில் புரதத்தின் மடிப்பு விகிதத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் கடைசியாக விவாதித்த பல்வேறு கட்டமைப்பு சார்ந்த அளவுருக்கள் என்ன புரதங்களின் மடிப்பு விகிதத்தை கணக்கிட தொடர்பு வரிசை போன்ற நீண்ட தூர வரிசை தொடர்பு அட்டவணை உள்ளது இதன்மூலம் அளவுருக்களை நோக்கினால் அவை புரத மடிப்பு விகிதங்களுடன் தலைகீழ் உறவைக் கொண்டுள்ளன அமினோ அமில வரிசையிலிருந்து ஹோல்டிங்விகிதங்கள் மற்றும் மடிப்பு விகிதங்களை கணிப்பதற்கு அளவுருக்களை 2 வெவ்வேறு வழிகளில் பயன்படுத்த முயற்சிக்கலாம் ஒன்று நேரடியாக பண்புகளைப் அல்லது தொடர்புகளை பயன்படுத்தி கணிக்க மற்றொன்று தொடர்புகளிலிருந்து நீண்ட தூர வரிசை மற்றும் மடிப்பு விகிதங்களை பயன்படுத்தி கணிக்க முயற்சிக்கலாம் புரதங்கள் தொடர்பு கொள்ளும் உயிரியல் மூலக்கூறுகள் வேதியியல் சேர்மங்கள் புரத தொடர்புகள் புரத RNA இடைவினைகள் போன்றவை பற்றி விவாதிப்போம் புரதம் RNA இடைவினைகளில் புரதத்தையும் RNA வையும் காணலாம் புரத DNA இடைவினைகளில் புரதத்தையும் DNA வையும் காணலாம் மேலும் புரத லிகெண்ட் இடைவினைகளில் புரதத்தையும் லிகெண்ட் ஐயும் காணலாம் பல்வேறு செல்லுலார் செயல்முறைக்கு இந்த தொடர்புகள் முக்கியமானவை புரத புரத தொடர்புகளை எடுத்துக் கொண்டால் அது செல் சிக்னலிங் என்னும் சிக்கலான தகவல் தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பு போன்ற செல்லுலார் செயல்பாடுகளை நிர்வகிக்கிறது போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் மூலம் செல்களின் புரத புரத தொடர்புகள் உருவாக்கத்தை ஊக்குவித்தல் அல்லது தடுத்தல் போன்ற பாதிப்பை ஏற்படுத்துகின்றன அதனால் பல புரத புரத கூட்டமைப்புகள் மூலக்கூறு சுவிட்சுகளாக மாறுபட்ட புரதங்களுடன் மாறுபட்ட விவரக்குறிப்புடன் தொடர்பு கொள்கின்றன புரதம் "a" குறிப்பிட்ட விவரக்குறிப்புடன் "b" உடனும் C உடன் வெவ்வேறு விவரக்குறிப்புடனும் தொடர்பு கொள்கிறது ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் உயர் விவரக்குறிப்புடன் தொடர்பு கொள்ள ஒரு சார்பு உண்டு அதேபோல் ஆன்டிஜென் ஆன்டிபாடி நோயெதிர்ப்பு செயல்முறை இடைவினைகளில் ஆன்டிபாடி ஆன்டிஜெனுக்கு இடையிலான தொடர்புகளை காணலாம் பாக்டீரியா மற்றும் வைரஸ்களுக்கும் புரதம் மற்றும் நியூக்ளிக் அமிலத்திற்கும் இடையே உள்ள தொடர்புகளை நன்றாக புரிந்து கொள்ளலாம் புரத நியூக்ளிக் அமில இடைவினைகள் மரபணு வெளிப்பாட்டின் கட்டுப்பாடு DNA ரெப்ளிகேஷன் பழுதுபார்ப்பு மற்றும் டிரான்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜிங் போன்றவற்றுக்கு முக்கியமானவை ஆகும் புரத லிகெண்ட் இடைவினைகளில் லிகெண்ட்கள் சேர்மங்களின் உறவைத் தூண்டுகின்றன அவை செயலில் உள்ள தளங்களில் தொடர்புகொண்டு புரதத்தின் பல நடவடிக்கைகளை மாற்றிவிடுகின்றன புரத லிகெண்ட் இடைவினைகள் கட்டமைப்பு அடிப்படையிலான மருந்தியலில் முன்னணி சேர்மங்களை அடையாளம் காண்பதற்கும் புரத வடிவமைப்பு தடுப்பான்கள் பல்வேறு இலக்கில் வேறுபட்ட நோய்களுக்கு வெவ்வேறு உயிரியல் பாதைகளில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது பற்றி அறிந்து கொள்ளவும் முக்கியமாகும் புரத புரத தொடர்பு கூட்டமைப்புகளில் புரத DNA இடைவினைகள் புரத RNA இடைவினைகள் மற்றும் புரத லிகெண்ட் இடைவினைகள் எவ்வாறு புரதத்தின் கட்டமைப்பு பற்றிய விவரத்தை பிரித்தெடுக்கின்றன என அறிந்து கொள்ளலாம் புரத டேட்டா வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ள கட்டமைப்புகளை எவ்வாறு பெறுவது புரத புரத கூட்டமைவுகளின் ஹெட்டிரோடைமர்களில் ஆர்வமாக இருந்தால் ஹெட்டிரோடைமர்கள் என்றால் என்ன மாணவர் வெவ்வேறு மூலக்கூறுகள் 2 சங்கிலிகளின் மூலக்கூறுகள் மற்றும் டைமர் அல்லது ட்ரைமர் வேறுபட்டவை புரத டேட்டா வங்கிக்குச் சென்றால் புரதங்களின் பண்புகள் புரத புரத கூட்டமைவுகளின் தகவல்கள் பெற மேம்பட்ட தேடல் விருப்பங்களை கொண்டிருப்பதை காணலாம் பின்னர் DNA உள்ளதாஅல்லது இல்லையா என அறிந்துக் கொள்ளலாம் RNA கலப்பினமானது புரத வழிமுறைகளைக் கொண்டுள்ளது இந்த கட்டமைப்புகள் அனைத்தையும் புரதங்களுடன் சரியாகப் பெறலாம் சில நேரங்களில் புரதங்களின் மோனோமர்கள் டைமர்கள் மற்றும் ட்ரைமர்களின் தகவல்களை பெறலாம் சில சமச்சீரற்ற அலகுகளுக்கு எத்தனை சங்கிலிகள் தேவை என்பதை வரையறுக்கலாம் குறைந்தபட்சம் 2 தேவை உயிரியல் அடிப்படையில் சங்கிலிகளின் எண்ணிக்கை 2 ஐ எடுத்துக்கொள்ளலாம் பின்னர் வினவலை சரியாக சமர்ப்பித்தால் அதற்கான டேட்டாவைப் பெறலாம் ஒரு ஹெட்டிரோமர் காணலாம் இது ஒரு ஹோமோமர் மற்றும் எத்தனை மோனோமர் மற்றும் கூடுதல் தேர்வுகள் என்பதை பார்க்கலாம் பட்டியலை சரியாகக் கொடுத்தால் புரதம் புரதம் கூட்டமைப்புகளின் கட்டமைப்புகள் மற்றும் பகுப்பாய்வை சரியாக மேற்கொள்ள முடியும் உதாரணமாக A என்பது 7 புரதம் மற்றும் B மற்றொரு புரதம் இந்த புரதங்கள் A மற்றும் B AB கூட்டமைவுகளை உருவாக்குகின்றன இதன் கட்டமைப்புகளைப் பார்த்தால் இந்த புரதங்கள் சில பகுதிகளில் சரியாக தொடர்பு கொள்கின்றன தொடர்பு பகுதியை பிணைப்பு தளங்கள் என்று அழைக்கலாம் பிணைப்பு தளம் என்றால் என்ன மாணவர் புரதம் புரதம் இருக்கும் தளம் 2 புரதங்கள் தொடர்பு கொள்ளும் இடத்தில் புரதத்தின் பிணைப்பு தளம் மற்றும் இன்டெர்பேஸ் ரெசிடியூஸ்கள் உள்ளன ஏனென்றால் இரண்டு புரதங்களும் பொதுவான இன்டெர்பேஸை பகிர்ந்து கொள்கின்றன புரத புரத கூட்டமைப்புகள் புரத DNA கூட்டமைப்புகள் புரத RNA கூட்டமைப்புகள் மூலம் பிணைப்பு தளங்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பது கேள்வி எந்த ரெசிடியூஸ்கள் இன்டெர்பேஸ் பகுதியில் அமைந்துள்ளன பிணைப்பு தளங்களை அடையாளம் காண தூர அடிப்படையிலான அளவுகோல்கள் அணுகல் அடிப்படையிலான அளவுகோல்கள் மற்றும் கரைப்பான் அணுகல் அடிப்படையிலான அளவுகோல்கள் போன்ற பல்வேறு முறைகள் உள்ளன தூரத்தின் அடிப்படையில் பிணைப்பு தளங்களை எவ்வாறு கண்டறிவது உதாரணமாக புரத DNA கட்டமைப்பையும் புரத புரத கட்டமைப்பையும் பார்த்தால் அவற்றுள் பிணைப்பு பகுதிகளில் DNA எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்று அறிந்து கொள்ளலாம் புரதங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய பகுதி இதுதான் என்பதை ரெசிடியூஸ்கள் தொடர்பு கொள்கின்றனவா அல்லது தொடர்பு கொள்ளவில்லையா மற்றும் பிணைப்பு தள ரெசிடியூஸ்களின் சீரான பிரதிநிதித்துவத்தை தூர அடிப்படையிலான அளவுகோல்களைப் பயன்படுத்தி காணலாம் உதாரணமாக இரண்டு அணுக்களுக்கு இடையேயான தூரத்தை C ஆல்பா அணுக்கள் C பீட்டா அணுக்கள் அல்லது எந்தவொரு கனமான அணுக்களையும் பயன்படுத்தி வரையறுக்கலாம் எடுத்துக்காட்டாக C ஆல்பா அணுக்களை எடுத்துக் கொண்டால் 6 ஆங்ஸ்ட்ரோமின் தூரத்திற்குள் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் C பீட்டா அணுக்களின் தூரமும் 6 ஆங்ஸ்ட்ரோம் ஆகும் அணுக்களின் கூட்டமைப்பினை எடுத்துக்கொண்டால் அவற்றின் வகையைப் பொருத்து தூரங்களை வேறுபடுத்தலாம் எடுத்துக்காட்டாக 5 ஆங்ஸ்ட்ரோம் தூரம் கொண்ட கனமான அணுக்களின் பிணைப்பு தளத்தைப் புரிந்துகொள்ள ரெசிடியூஸ்கள் மற்றும் இடைவினைகளின் அளவுகோல்களைப் பயன்படுத்தி C ஆல்ஃபா C பீட்டா அல்லது ஏதேனும் ஒரு கனமான அணு சிறந்ததா என்று கண்டறியலாம் ஏனெனில் அணுக்களுக்கு இடையில் இருக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் தொடர்புகளைக் காண ஆக்ஸிஜன் எதிர்மறை சார்ஜ் செய்யப்பட்ட ரெசிடியூஸ்கள் மற்றும் நேர்மறை சார்ஜ் செய்யப்பட்ட ரெசிடியூஸ்களில் உள்ள NH2 குழு தேவை C ஆல்பா C ஆல்பாவை எடுத்துக் கொண்டால் வெகு தொலைவில் இருக்கலாம் ஆனால் சார்ஜ் செய்யப்பட்ட அணுக்கள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக உள்ளன இந்த விஷயத்தில் ஏதேனும் கனமான அணுக்களைப் பயன்படுத்தினால் பீட்டா தகவலைப் பெறலாம் பின்னர் C ஆல்பா அணுக்கள் அல்லது C பீட்டா அணுக்களைப் வரையறுப்பது எப்படி புரதம் DNAவில் உள்ள அணுக்களின் அடிப்படையில் இரண்டு புரதங்களை எடுத்துக் கொள்ளலாம் முதலில் கூட்டமைப்பானது இரண்டு துண்டுகளாக வரையறுக்கப்பட்டது DNA விலோ அல்லது புரதத்திலோ ஏதேனும் மாற்றங்களை செய்தால் அது இரண்டு புரதங்களுக்குள்ளும் மாற்றங்களை விளைவிக்கும் DNA மற்றும் புரதத்தில் புரதம் 1 மற்றும் புரதம் 2 இல் உள்ள கனமான அணுக்களுக்கிடையேயான தூரத்தை ஸ்கொயர் ரூட் X1 மைனஸ் X2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y1 மைனஸ் y2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் z1 மைனஸ் z2 ஹோல் ஸ்கொயர் சமன்பாடு மூலம் கணக்கிடலாம் வரையறுக்கப்பட்ட தூரத்தை கனமான அணுக்களுக்கு 5 ஆங்ஸ்ட்ரோம் எனவும் C ஆல்பா அணுக்களுக்கு 6 ஆங்ஸ்ட்ரோம் தூரத்தை விட குறைவாக இருந்தால் 2 ரெசிடியூஸ்களுக்கு இடையே தொடர்பு மற்றும் இன்டெர் பேஸ் ரெசிடியூஸ்கள் உருவாக்கலாம் ஏனென்றால் பொதுவான இன்டெர் பேஸ் புரதம் 1 இலிருந்து ஒரு ரெசிடியூவும் புரதம் 2 இலிருந்து மற்றொரு ரெசிடியூவும் மிக நெருக்கமாக உள்ளன அதை எப்படி செய்வது புரத DNA கூட்டமைப்பில் DNA புரதம் மற்றும் இன்டெர் பேஸ் ரெசிடியூஸ்கள் இங்கே உள்ளது என்று காணலாம் பச்சை நிறத்தில் குறிக்கப்பட்ட ரெசிடியூஸ்களையும் சிவப்பு நிறத்தில் குறிக்கப்பட்ட தொடர்புகளையும் காணலாம் பச்சை நிறம் புரதத்தின் அமினோ அமில தொடர்புகளையும் சிவப்பு நிறம் DNA வின் அடிப்படை தொடர்புகளையும் அவை நன்றாக உள்ளனவா என்பதையும் குறிக்கும் எனவே PDB ஆயங்களில் x y z ஆயத்தொகுதிகளின் தகவலை பெறுகிறோம் இது சங்கிலி A சங்கிலி B மற்றும் இன்டர்லூகின் ரிசப்ட்டார் கூட்டமைப்பு ஆகும் சங்கிலி A க்கான ஆயத்தொலைவுகள் சங்கிலி B ஐ ஒருங்கிணைக்கிறது இரண்டாவது சங்கிலியில் ரெசிடியூ அணுக்களின் எந்தவொரு கனமான அளவையும் தூரத்தையும் கணக்கிட்டால் அது 5 ஆங்ஸ்ட்ரோம் மற்றும் 5 ஆங்ஸ்ட்ரோமுக்கு குறைவாக உள்ளது பின்னர் சங்கிலி A இல் உள்ள ரெசிடியூஸ்கள் மற்றும் சங்கிலி B இல் உள்ள ரெசிடியூஸ்கள் தொடர்பில் உள்ளன என்று கூறலாம் உதாரணமாக அர்ஜினைன் 88 ஐ சங்கிலி A அஸ்பார்டிக் அமிலம் 72 ஐ சங்கிலி B இல் பார்த்தால் தொடர்புகளை வரையறுக்கப்பட்ட தூரத்திற்குள் பெறலாம் அர்ஜினைனின் NH1 ஐயும் மற்றும் அஸ்பார்டிக் அமிலத்தின் OD1 ஐயும் எடுத்துக்கொள்ள வேண்டும் 14 மற்றும் 17 இது 9 பிளஸ் 19ஆக இருக்க வேண்டும் 13 மற்றும் 10 இது 3 பிளஸ் 9 பிளஸ் 19 ஆக இருக்க வேண்டும் மற்றும் 21 அதாவது 2 என்பது 4 ஆக இருக்க வேண்டும் எனவே இது 22 ஆக 5 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் இந்த ரெசிடியூஸ்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பில் உள்ளன குறிப்பாக அர்ஜினைனை பார்த்தால் NH1 மற்றும் NH2 உடன் நேர்மறையான சார்ஜ்charge ரெசிடியூவாகும் இது OD1 அல்லது OD2 உடன் எதிர்மறை சார்ஜில் இருக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் தொடர்புகளை குறிப்பாக இரண்டாவது ஒன்றில் NH2 மற்றும் OD2 ஐப் பார்த்தால் 16 மற்றும் 18 அதன் 2 க்கு சமம் மிக நெருக்கமான 14 மற்றும் 12 5 இது 2 க்கும் குறைவானது 4 21 21 அதாவது 1 ஆகும் எனவே இது ரூட் 2 பிளஸ் 2 பிளஸ் 2 ஐ விட குறைவாக ரூட் 6 இல் உள்ளது ஆங்ஸ்ட்ரோம் அல்லது குறைவாக இருந்தால் வலுவான இறுதி ஜோடிகளை உருவாக்க முடியும் ஏதேனும் 2 அணுக்களுக்கு இடையிலான தூரத்தை கண்டால் வரையறுக்கப்பட்டதைவிட குறைவாக இருந்தால் 3 ஆங்ஸ்ட்ரோமைக் காட்டிலும் குறைவாக இருப்பதைக் காணலாம் இடைவினைகள் தொடர்பு கொள்ளும்போது அவை ஏதேனும் குறிப்பிட்ட வகைகளை உருவாக்குகின்றனவா என்பதை பார்க்கலாம் அடிப்படை அமினோ அமில தொடர்பு டேட்டாபேசை சரியாகப் பெறுவதற்கான சர்வர் இதுவாகும் இங்கே PDB id அல்லது PDB குறியீட்டைக் கொடுத்தால் குறிப்பிட்ட தூரம் கிடைக்கும் DNA பக்கத்திலிருந்து அடிப்படை தொடர்புகள் அல்லது சங்கிலி தொடர்புகளின் முதுகெலும்பு என்று தேவையான தொடர்புகளை வரையறுக்கவும் டேட்டாவை சரியாக பெறவும் முடியும் எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட புரத DNA கூட்டமைப்பிற்கு PDB ஆயத்தொலைவுகள் வரிசை எண் 1 ரெசிடியூவும் a மீண்டும் DNA புரத அடிப்படை ஜோடி ஒன்று ஆகும் இதன் மூலம் தூரத்தை சரியாகக் கணக்கிடலாம் இந்த விஷயத்தில் DNA குறிப்பிட்டவற்றுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய பகுதிகள் புரத பிணைப்பு தளம் இவை என்பதை எளிதாகக் காணலாம் தொலைதூர தொடர்பு PDB இலிருந்து தூர அடிப்படையிலான தொடர்புகளைப் ஒருங்கிணைக்கிறது எனவே PDB பற்றிய தகவல்களைப் பெறலாம் PDB இல் PDBsum என்று அழைக்கப்படும் கூடுதல் தகவலை சேர்த்துக் கொள்ளலாம் இது புரத டேட்டா வங்கியில் 3D கட்டமைப்புகளின் இரண்டாம் நிலை கட்டமைப்பு மற்றும் தொடர்புகளின் வகைகள் பற்றிய தகவல்களை சித்திர விளக்கக்காட்சி மூலம் தரும் எனவே PDB தொகைக்குச் சென்றால் 2 ரெசிடியூஸ்களுக்கிடையேயான தொடர்பைக் காணலாம் இந்த ரெசிடியூஸ்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் தொடர்பு அல்லது வான் டெர் வால்ஸ் தொடர்பு அல்லது ஹைட்ரோபோபிக் இடைவினைகள் மூலம் தொடர்புகொண்டு உள்ளனவா என்பதை அறிந்து கொள்ளலாம் PDBsum க்கான வலைத்தளங்களுக்குச் சென்று எந்த PDB ஐடி அல்லது PDB குறியீட்டையும் கொடுக்க முடிந்தால் இந்த சமர்ப்பி பொத்தானைக் கிளிக் செய்து கிடைக்கும் தகவல்களை பெறலாம் இது 1A2K மற்றும் B மற்றும் C மற்றும் சங்கிலிகளை எவ்வாறு சரிசெய்கின்றன என்பதை காணலாம் 17 ரெசிடியூஸ்கள் உள்ள மற்றும் சங்கிலி B இல் எத்தனை தொடர்புகள் உள்ளன 12 ரெசிடியூஸ்கள் உள்ள சங்கிலி C இல் 80 பிளஸ் 10 தொடர்புகள் 80 பிணைக்கப்படாத தொடர்புகளை எவ்வாறு உருவாக்குகின்றன என்று காணலாம் பிணைக்கப்படாத தொடர்புகளை மஞ்சள் நிறத்திலும் நீலம் மற்றும் டைஸல்பைட் பிணைப்புகளில் உள்ள ஹைட்ரஜன் பிணைப்புகள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறமாகவும் சால்ட் பாலங்களை சிவப்பு நிறத்திலும் காணலாம் இவற்றிலிருந்து 80 பிணைக்கப்படாத தொடர்புகள் மற்றும் 10 ஹைட்ரஜன் பிணைப்புகள் மட்டுமே இருப்பதை காணலாம் இந்த விவரங்களின் மூலம் விரிவான தகவல்களை பெறலாம் 1A2K இன் சங்கிலி B சங்கிலி C ஐ இங்கே காணலாம் வெவ்வேறு வகையான தொடர்புகள் வெவ்வேறு வண்ணங்களைப் பயன்படுத்துகின்றன வண்ணங்கள் உதாரணமாக நீல நிறம் எதை குறிக்கிறது மாணவர் அர்ஜினைன் அர்ஜினைன் மற்றும் லைஸ் இது நேர்மறை சார்ஜ் மற்றும் சிவப்பு நிறத்தை உருவாக்குகிறது மாணவர் குளுட்டமிக் அமிலம் குளுட்டமிக் அமிலம் அஸ்பார்டிக் அமிலம் இது எதிர்மறை சார்ஜ் மற்றும் சாம்பல் நிறத்தில் உள்ளது மாணவர் ஹைட்ரோபோபிக் ஹைட்ரோபோபிக் மற்றும் முக்கியமாக துருவத்திற்கான தொடர்பு வகை நிறம் பச்சை இந்த பச்சை நீலம் என்பது எதைக் குறிக்கிறது மாணவர் ஹைட்ரஜன் பிணைப்புகள் ஹைட்ரஜன் பிணைப்பு நீல நிறத்தில் உள்ளது மற்ற தொடர்புகளை ஹைட்ரோபோபிக் இடைவினைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம் ஹைட்ரோபோபிக் இடைவினைகள் மற்றும் ஹைட்ரஜன் பிணைப்புகளை காண PDBsum ஐ பயன்படுத்த வேண்டும் இது சாத்தியமான தொடர்புகளை அடையாளம் காணும் மற்றும் அதன் அடிப்படையில் தொடர்புகளை வெவ்வேறு வகைகளில் வகைப்படுத்தும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இடைவினைகள் அல்லது ஹைட்ரஜன் பிணைப்புகள் அல்லது பிணைக்கப்படாத தொடர்புகள் அல்லது சால்ட் பாலங்கள் பற்றி நன்றாக அறிந்து கொள்ளலாம் PDB param பற்றி முன்னர் விவாதிக்கப்பட்டதைப் பார்த்தால் 50 க்கும் மேற்பட்ட அளவுருக்கள் கட்டமைப்பு ஹைட்ரோபோபசிட்டி நீண்ட தூர வரிசை மற்றும் பைண்டிங் தளங்களை அடையாளம் காண PDB param பயன்படுத்தப்படுகிறது PDB param க்குச் சென்று ஒரு குறிப்பிட்ட புரதத்தின் பிணைப்பு தளங்களைப் பெற விரும்பினால் வலைத்தளத்திற்குச் சென்று பைண்டிங் தளத்தை அடையாளம் காண கிளிக் செய்து பின்னர் சமர்ப்பிக்கவும் பின்னர் தொலைவு த்ரெஷோல்டு மதிப்பினை கேட்கும் இதன் மூலம் பிணைப்பு தளத்தை அடையாளம் கண்டு தொலைவினை கணக்கிடலாம் 3 5 ஆங்ஸ்ட்ரோம் சரியானது என்று பார்த்தால் ரெசிடியூசின் பெயர் போன்ற தொடர்புகளைப் பெறலாம் ரெசிடியூவுக்கான எண் 41 என்றாள் அணு பெயர் CD 1 மற்றும் சங்கிலி B இது மற்றொரு சங்கிலி இடம் இருந்து வந்தது சங்கிலி C யில் பினைல்அலனைன் 72 ஆவது இடத்தில் இருந்தால் அதன் தூரம் 3 2 3 ஆங்ஸ்ட்ரோம் ஆகும் இது 1A2K ட்ரிப்டோபான் மற்றும் பினைல்அலனைனுக்கு இடைப்பட்ட தொடர்பு கொண்டிருக்கும் 3 2 ஆங்ஸ்ட்ரோம் தூரம் ஆகும் இதே தகவலை PDBsum மூலமும் பெறலாம் இந்த தகவலிலிருந்து ஹைட்ரோபோபிக் தொடர்புகளை உருவாக்குகின்றன இந்த தொடர்புகளிலிருந்து இந்த 2 சங்கிலிகளுக்கு இடையில் எந்த வகையான தொடர்புகளைச்சரியாக உருவாக்க முடியும் என்பதை அடையாளம் காணலாம் எடுத்துக்காட்டாக சங்கிலி B மற்றும் சங்கிலி C இடையே தூர அளவுகோல்களை பயன்படுத்தக்கூடிய பிணைப்பு தளங்களை சரியாக அடையாளம் காணலாம் அடுத்த கருத்து முக்கியமாக கரைப்பான் அணுகலை அடிப்படையாகக் கொண்டது கரைப்பான் அணுகல் என்றால் என்ன ஒரு புரத ரெசிடியூஸ்கள் மற்றும் அணுக்களை இண்டர்லாக் கோளங்களின் மூலம் அணுகி கரைப்பான் மூலக்கூறுகளாக உருவாக்கலாம் எனவே ரெசிடியூ ரெசிடியூஸ்கள் மற்றும் அணுக்கள் வான் டெர் வால்ஸ் மேற்பரப்பில் எவ்வளவு தூரம் ஊடுருவ முடியும் என்பதை பார்க்க முடியும் அதன் அடிப்படையில் மேற்பரப்பில் உள்ள ரெசிடியூஸ்களையும் மையத்தில் உள்ள சில ரெசிடியூஸ்களையும் அடையாளம் காணலாம் முந்தைய வகுப்புகளில் நாம் ஏற்கனவே விரிவாக விவாதித்த ரெசிடியூஸ்கள் ஒவ்வொன்றிற்கும் சரியான மதிப்புகள் இவை பிணைப்பு தளங்களை சரியாக அடையாளம் காண கரைப்பான் அணுகல் என்ற கருத்து எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக இங்கே DNA புரத உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனை இரண்டாக பிரித்தால் அது புரத பகுதி மற்றும் DNA பகுதி என்று இரண்டு பகுதிகளாக பிரியும் இப்போது கூட்டமைப்பில் அணுகக்கூடிய மேற்பரப்பு பகுதியை பயன்படுத்தி பிணைக்கபடாத நிலை மற்றும் சுதந்திரமான நிலையை கணக்கிடலாம் ஒரு புரதத்தில் பிணைக்கப்பட்ட மற்றும் பிணைப்புகள் இல்லாத நிலையை இரண்டு நிலைகளை காண்பது கடினம் உதாரணமாக அணுகக்கூடிய மேற்பரப்பு பகுதியை எடுத்துக் கொண்டால் இப்போது எப்படி மாறுபடும் என்பது தெரியும் ஏனென்றால் இது கரைப்பான் அணுகக்கூடியது மேலும் கரைப்பான் அணுகக்கூடியது விஷயத்தில் எந்த மாற்றத்தையும் நாம் சரியாகக் காணவில்லை இந்த ரீஜியன்னை எடுத்துக் கொண்டால் அதிக மதிப்பு கொண்ட பிணைக்கபடாத கூட்டமைப்பு நிலை மற்றும் கரைப்பான் அணுகக்கூடியது என்பதை காணலாம் கூட்டமைப்பு பகுதியை விட அணுகக்கூடிய மேற்பரப்பு பரப்பளவு DNAவால் தடைபட்டுள்ளது ஏனெனில் இந்த பகுதி DNAவால் குறைவாகவே உருவாக்கப்பட்டு உள்ளது எனவேகரைப்பான் அணுகலை கூட்டமைப்பு மற்றும் பிணைக்கபடாத நிலையுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் அணுகலில் வேறுபாடு இருக்கும் என்று அறிந்து கொள்ளலாம் மாணவர் அணுகலைக் குறைப்பதன் காரணமாக வேறு ஏதேனும் நிகழுமா என்று அறிய முற்படலாம் இந்த DNA செயல்பாட்டின் காரணமாக அவை பிணைக்கபடாத நிலையில் இருந்து பிணைக்கபடாத நிலைக்கு அணுகலைக் குறைக்கின்றன இதை எப்படி செய்வது என்று ஒரு உதாரணத்தைக் காட்டுகிறேன் இங்கே புரத DNA சங்கிலி இதுதான் தொடர்பு கொள்ளும் ரெசிடியூஸ்களை காணக்கூடிய இடம் எடுத்துக்காட்டாக இந்த புரதங்களை கண்டால் ASA கூட்டமைப்பு மற்றும் 12 5ஆங்ஸ்ட்ரோம் ஸ்கொயரிலும் ASA என்பது பிணைக்கபடாத படிவத்தை கொண்ட 55 ஆகும் எனவே புரதம் 45 விஷயத்தில் எந்தவொரு வித்தியாசமும் இல்லை லியூசின் 46 லும் எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் ஐசோலூசின் 12 அஸ்பார்டிக் அமிலம் 13 மற்றும் 19 வாலின் 20 கிளைசின் போன்ற பிற ரெசிடியூஸ்களில் வித்தியாசங்கள் உள்ளன பிணைக்கபடாத வடிவம் மற்றும் கூட்டமைப்பினை உருவாக்கினால் வித்தியாசத்தை சரியாகக் காணலாம் பின்னர் இந்த வித்தியாசம் சரியாக இருந்தால் ரெசிடியூஸ்கள் சிக்கலான எல்லைக்குள் தொடர்புகொள்வதைக் காணலாம் இந்த இடத்தில் DNA தனிமைப்படுத்தலுடன் ஊடாடும் 12 ரெசிடியூஸ்கள் சிவப்பு நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளன இதனை DNA வின் குறிப்பிட்ட இடத்திலிருந்து சரியாக பெறலாம் இதனை மேலும் ஒரு உதாரணம் மூலம் விளக்கலாம் இங்கே 1B01 என்ற சுய புரத கூட்டமைப்புகள் போன்ற ஒரு கூட்டமைப்பு உள்ளது இது அர்ஜினைனை 258 முதல் 238 வரை குறைக்கிறது மற்றும் சில சந்தர்ப்பங்களில் இது எப்படி சாத்தியமாகும் என்பதை கூட்டமைப்பு மதிப்பிலிருந்து கணக்கிடலாம் எனவே பிணைக்கபடாத மற்றும் சுயமான ஒன்றிற்கு இடையே உள்ள வித்தியாசத்தை இங்கே குறிப்பிட்டால் பிணைக்கபடாத கூட்டமைப்பிலிருந்து புரதங்களை தனியாக பிரித்து எடுக்கலாம் இந்த விஷயத்தில் புரதத்தையும் அதன் கூட்டமைப்பையும் சூப்பர் இம்போஸ் செய்தால் அவற்றின் உருவம் சரியாக பொருந்துகிறது கன்பர்மேஷனல் மாற்றத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை புரதத்தில் அமினோ அமில வரிசையை எடுத்து DNA மற்றும் லிகெண்ட் இல்லாமல் கட்டமைப்புகளை சரி பார்க்கலாம் இந்த விஷயத்தில் மாற்றத்தைக் காணலாம் மாற்றத்தின் காரணமாக அணுகக்கூடிய மேற்பரப்புப் பகுதியின் சுய புரத கூட்டமைப்புகளின் மதிப்பு அதிக வித்தியாசமாக இருப்பதை காணலாம் புரத புரத தொடர்பு கூட்டமைப்புகளுக்குக்கான ஒரு எடுத்துக்காட்டு ஆல்பா கைமோட்ரிப்சின் எக்ளின் C கூட்டமைப்பு ஆகும் புரதம் 1 புரதம் 2 இன் கூட்டமைப்பு என்பது ASP மற்றும் சங்கிலி E யின் கூட்டமைப்பு ஆகும் பல இடங்களில் இந்த பிராந்திய இடைப்பட்ட ரீஜியன் என்பது இன்டெர்பேஸ்ப் பகுதியில் பூட்டு மற்றும் விசை பொறிமுறையில் குவிந்த மற்றும் குழிவான மேற்பரப்பினை காண உதவும் ஒரு அளவுகோல் என்பதை அறிந்து கொள்ளலாம் எனவே 12 2 என்பது 0 ஆக குறைக்கப்பட்டது ஏனெனில் இங்கே முழுமையாக அணுக முடியாததால் 8 15 முற்றிலும் 0 ஆகும் இந்த விஷயத்தில் இந்த ரெசிடியூஸ்கள் பிணைப்பு தள ரெசிடியூஸ்கள் அல்லது இன்டெர்பேஸ் ரெசிடியூஸ்கள் என அடையாளம் காணப்படுகின்றன இந்த சங்கிலியில் நாம் தொடர்ந்து 42 முதல் 48 வரை நீட்டிக்கலாம் இந்த ரெசிடியூஸ்கள் அனைத்தும் அவை அணுகக்கூடிய மேற்பரப்பு பகுதியை 12 முதல் 27 54 முதல் 4 வரை மிகவும் கடுமையான மாற்றமாக மாற்றுகின்றன அங்கு ஒரு புரத கூட்டமைப்பின் பிணைப்பு தளங்களை ரெசிடியூஸ்கள்மூலம் அடையாளம் காணலாம் முன்பு நாம் கண்ட வேறு ஒரு உதாரணம் 1A2K என்பது ஒரு அதிக சுய புரதங்கள் கொண்ட கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு புரதங்கள் இல்லாமலும் அல்லது அதற்கு நேர்மாறாக அதிக புரதங்களுடனும் காணப்படலாம் இந்த கூட்டமைப்பானது குறைக்கப்பட்டால் ரெசிடியூஸ்கள்அல்லது பிணைப்புதள ரெசிடியூஸ்களை நன்றாக அடையாளம் காணலாம் எனவே தொலைதூர அடிப்படையிலான அளவுகோள்களின் 2 வெவ்வேறு அணுகுமுறைகள் என்ன என்பதை விவாதிப்போம் மாணவர் ASA அடிப்படையிலான அளவுகோல்கள் ASA அடிப்படையிலான தூர அடிப்படையிலான அளவுகோல்கள் மூலம் பிணைப்பு தளங்களை எவ்வாறு அடையாளம் காண்பது வரையறுக்கப்பட்ட தூரத்தை அடிப்படையாகக் கொண்டு அந்த வரம்பிற்குள் அடையாளம் காண முடியும் ASA வில் பிணைப்பு தளங்களை எவ்வாறு அடையாளம் காண்பது பிணைக்கபடாத படிவத்திற்கும் கூட்டமைப்பு வடிவத்திற்கும் இடையில் அணுகக்கூடிய மேற்பரப்பு பகுதியில் ஏற்படும் மாற்றங்களை கணக்கிட்டு கண்டறியலாம்